நம்மிடம் இங்கே ஒரு ஒளிமின்னழுத்த செல் ஒளி மின்னழுத்த செல்லின் சின்னம் முனைய மின்னழுத்தம் v மற்றும் இங்கே காட்டப்பட்டுள்ள படி முனையம் 'a' ல் இருந்து வெளியே பாயவேண்டிய முனையத்தின் மின்சாரம் i ஆகியவை உள்ளன நாம் முன்பே பார்த்தபடி இங்கு இருப்பது போல ஒளிமின்னழுத்த செல்லின் சமமான சுற்றின் மாதிரியை நாம் அறிவோம் மாறிலி மின்சாரம் மூலம் என்பது ஒளி மின்சாரத்தை குறிக்கிறது ஒளி மின்சாரம் ip அடிப்படையில் விழக்கூடிய சூரிய சக்திக்கு நேர் விகிதாச்சாரத்தில் உள்ளது இது முதன்மையாக ஆதாரமாக உள்ளது மற்ற எல்லா மீதி அளவுருக்களும் சிங்க் மற்றும் dissipator ர்களாக உள்ளன நாம் இப்போது இந்த சமான சுற்று மாதிரியை மேலும் கொஞ்சம் படித்து இந்த ஒளிமின்னழுத்த செல்லின் பல்வேறு அளவுருக்களின் பொருட்டு முனைய மின்சாரத்திற்காக ஒரு சமன்பாட்டை அடைய முயற்சிப்போம் ஆகவே இந்த மாதிரியை பயன்படுத்தி ஒளிமின்னழுத்த செல்லை தேர்வு செய்ய பயன்படும்வகையில் ஒளி மின்னழுத்தத்தின் உள்ளே மேலும் சில நுண்ணறிவை நாம் பெறுவோம் கொஞ்சம் இடத்தை அழித்துவிட்டு இங்கே சமான சுற்று படத்தை வைப்போம் சமான சுற்றை பார்க்கும் பொழுது மின்சாரம் ip ஆனது diode மின்சாரம் id மற்றும் மின்தடை Rsh வழியாகச் செல்லும் மின்சாரம் மற்றும் முனைய மின்சாரம் i ஆகியவற்றின் கூட்டுத் தொகைக்கு சமம் ஆகும் இதை ஒரு குறிப்பு முனையாக நீங்கள் கருத்தில் கொண்டால் முனையின் மின் அழுத்தமானது மின்னழுத்தம் v கூட்டல் இந்த வீழ்ச்சி இதற்கு சமமாக மறுபடியும் பார்க்கப்படும் இந்த வீழ்ச்சியானது இங்கே நேர்மறை மின் திறனை கொண்டிருக்கிறது இங்கே எதிர்மறை மின் திறன் ஆகும் ஆகையால் இந்த புள்ளியில் மின்னழுத்தம் v கூட்டல் iRs உங்களிடம் உள்ளது ஆகவே மின்தடை Rsh ன் வழியாக செல்லும் மின்சாரம் மின்னழுத்தம் v கூட்டல் iRs ஐ Rsh ஆல் வகுத்தால் கிடைக்கும் இதை மறுசீரமைப்பு செய்தால் முனையமின்சாரம் நமக்கு கிடைக்கும் இது ஒளி மின்சாரம் Ip கழித்தல் diode மின்சாரம் Id கழித்தல் மின்தடை Rsh வழியாகச் செல்லும் மின்சாரம் இதையே நான் v iRs Rsh என்று எழுத முடியும் இப்போது பிஎன் PN சந்திப்பு கோட்பாட்டிலிருந்து நாம் அறிந்தபடி Diode மின்சாரம் id ஆனது தலைகீழ் செறிவு மின்னோட்டம் I0 ஐ evoltage across the diode ஆல் பெருக்கினால் கிடைக்கும் இது v iRs 1 ஆகும் இதுவே டயோடுக்கான மின் சமன்பாடு ஆகும் பிஎன் சந்திப்பு கோட்பாட்டிலிருந்து வருகிறது இதை எந்த எலக்ட்ரானிக் பிஎன் PN சந்திப்பு பற்றிய பாடத்திலும் நீங்கள் பார்க்க முடியும் Millman மற்றும் Halkias எழுதிய integrated circuits electronics என்ற புத்தகம் வழக்கமான குறிப்பு நூலாகும் இப்பொழுது VT n மற்றும் I0 என்பவை என்ன I0 என்பது தலைகீழ் செறிவு மின்னோட்டம் VT என்பது வெப்பநிலையின் ஓல்ட் சமம் இது Boltzmann மாறிலியை வெப்பநிலையால் பெருக்கி q ஆல் வகுத்தால் கிடைப்பதாகும் q என்பது எலக்ட்ரானிக் சார்ஜ் K என்பது Boltzmann மாறிலி T என்பது டிகிரி கெல்வின் வெப்பநிலை மேலும் நீங்கள் Boltzmann மாறிலி மற்றும் எலெக்ட்ரானிக் சார்ஜ் இவைகளை ஈடு வைத்தால் உங்களுக்கு T 11600 இன் மதிப்பு கிடைக்கும் n என்பது பொருளை சார்ந்த ஒரு அளவுருவாகும் silicon க்கு அதன் மதிப்பு இரண்டுக்கு சமம் மற்ற குறைகடத்தி பொருட்களுக்கு இந்த மதிப்பு வேறுபடும் I0 தலைகீழ் செறிவு மின்னோட்டம் வழங்கப்படுகிறது இந்த தலைகீழ் செறிவு மின்னோட்டம் பொருள் மற்றும் P மற்றும் N சந்திப்புகளில் ஊக்க பொருளைப் பொறுத்தும் அமையும் அதுமட்டுமல்ல I0 என்பது வெப்ப நிலையை பொருத்தும் இருக்கும் ஆகவே கீழ்கண்ட உறவின் மூலம் இது கொடுக்கப்படுகிறது K கே என்கிற மாறிலி Tm மற்றும் e இன் பவர் VGO யை nVT ஆல் வகுத்தால் கிடைப்பது அதே nVT இங்கேயும் வருகிறது K மாறிலி பிஎன் PN சந்திப்பின் பரிமாணங்களைப் பொருத்தும் பொருளின் பண்புகளைப் பொருத்தும் உள்ளது VGO என்பது எண்ணிக்கையில் electron volt ல் அளவிடப்படும்சமமான கட்டு இடைவெளி ஆற்றல் VGO அடிப்படையில் தடைசெய்யப்பட்ட கட்டு இடைவெளி ஆற்றல் இதில் VGO என்பது electron volt ல் அளவிடப்படும் ஆகவே இது ஒரு எண்ணிக்கையிலான மதிப்பு மீண்டும் அங்கே வருகிறது VT என்பது நிச்சயமாக அதே தான் அது T11600 என எழுதப்படும் n இது சிலிக்கான் க்கு மறுபடியும் இரண்டாகும் T என்பது டிகிரி கெல்வின் இல் வெப்பநிலை ஆகும் சில வழக்கமான மதிப்புகள் இவ்வாறு இருக்கும் சிலிக்கான் எக்கு m என்பது 1 5 ஆக இருக்கும் VGO என்பது மின்னணு வீதம் சூரிய தரத்தை பொருத்து 1 16 முதல் 1 21 வரை மாறுபடும் ஒளிமின்னழுத்த செல்களின் சூரிய தரம் 1 16 Volt க்கு மிக அருகில் இருக்கும் ஆகவே இந்த வழக்கமான மதிப்புகளை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட பிஎன் PN சந்திப்பு சாதனத்தின் தலைகீழ் செறிவு மின்னோட்டத்தை நீங்கள் பெறலாம் ஒளி மின்னழுத்த முனையமின்சாரத்தின் முழுமையான மாதிரியை i என எழுதினால் ip என்பது விழும் சூரிய கதிர் வீச்சை பொருத்த ஒளி மின்சாரம் கழித்தல் தலைகீழ் செறிவு மின்னோட்டம் பெருக்கல் e ன் பவர் v iRs கழித்தல் Shunt மின்தடை வழியாகச் செல்லும் மின்சாரம் என இவ்வாறு கொடுக்கப்படுகிறது ஆகவே ஒளிமின்னழுத்த செல்லின் முன்னைய மின்சார மாதிரியை இது வடிவமைக்கும் மேலே குறிப்பிட்டுள்ள படி சமான சுற்றிலிருந்து மிக எளிதாக இதை பெற முடியும் ஆகவே மின்சாரத்தின் இந்த சமன்பாடு இந்த புள்ளியில் ஒரு ஒத்திசைவு சொல்லாகும் முனைய மின்சாரம் என்பது அதனையே சார்ந்ததாக உள்ளதை நீங்கள் காணலாம் இந்த சமன்பாட்டில் காணப்படும் I என்பதன் பொருளானது இது ஒரு காரணசமன்பாடு இதன் பொருள் என்னவென்றால் i தற்போதைய நிலை i என்பதன்தற்போதைய நிலையைப் பொறுத்தே அமையும் அதனாலேயே இதுஒரு இயற்கணித சமன்பாடு ஆகும் நீங்கள் உருவகப்படுத்துதல் செய்தால் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீர்கள் ஆயினும் செயல்முறையில் டையோடு என்பது முன்மாதிரி ideal டையோடுஅல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அது சந்திப்பு கொள்ளளவு களையும் கொண்டுள்ளது இந்த இந்த டயோடுக்கு குறுக்கே ஆன சந்திப்பு கொள்ளளவு காரணத்தை ஒட்டிய பிரச்சனைகளை கவனித்துக்கொள்ளும் அதன் பொருளானது மின்னழுத்தம் ஒருநிலையில் இருக்கும் அதற்கு ஒரு வரலாறு மற்றும் நினைவும் இருக்கும் ஆகையால் இந்த குறிப்பிட்ட சுற்றை நீங்கள் SPICE என்ற மென்பொருளில் simulation செய்தால் இங்கே மின்சாரம் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணாது ஏனெனில் SPICE மென்பொருளானது சந்திப்பு கொள்ளளவு மற்றும் பரவல் கொள்ளளவுகளோடு diode ன் உண்மையான மாதிரியை எடுத்துக்கொள்கிறது அதே சமயம் இந்த சமன்பாட்டை MATLAB ல் உள்ள simulink ல் simulation செய்ய முயற்சித்தால் ஒரு சமன்பாடு என்ற வகையில் அது இயற்கணிதவளைய சிக்கல்களை மூடுஉங்களுக்கு கொடுக்கும் ஆகவே இதற்காக நாம் என்ன செய்வோம் என்றால் நினைவக தொகுதி மற்றும் வரலாற்று தொகுதியை பயன்படுத்தி வரலாற்று தொகுதியின் வழியாக மின்சாரத்தை போகச் செய்து அதன் மூலம் இங்கே முனைய மின் அழுத்தங்களை கணக்கிடவேண்டும் இது கொஞ்சம் நினைவு விளைவுகளை கொடுத்து பிரச்சனைகள் இல்லாமல் சிமுலேஷன் simulation வேலைகளை செய்ய வைக்க பயன்படும் இருந்தபோதிலும் நமது பகுப்பாய்விற்கும் சாதனங்களை தேர்ந்தெடுப்பதற்கும் ஒளிமின்னழுத்த செல்லை புரிந்துகொள்வதற்கும் இந்த மாதிரி ஆனது போதுமான தற்கும் அதிகமாகவே உள்ளது மேலும் இந்த மாதிரியை ஒளிமின்னழுத்த செல்லை மேலும் நன்கு புரிந்து கொள்ளவும் அதை வகைப்படுத்தவும் நாம் பயன்படுத்தலாம்